விரிவுரை 08 இலக்கிய ஆய்வில் ஸ்கோபஸ் பயன்பாடு உங்கள் டெஸ்க்டாப்பில் பிபிலியோகிராபிக் தரவை சேகரிக்க வெப் ஆப் சயின்ஸ் மற்றும் ஸ்கோபஸ் போன்ற வலைத்தளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது இலக்கிய சர்வே தொகுதிகளின் இரண்டாம் பகுதியாகும் இந்த தரவு நீங்கள் ஆய்வு கட்டுரை எழுத உதவும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு நூலகம் தரவு துறையில் வெளியே போட இல்லாமல் உங்கள் ஆய்வு நூல் துறைகள் விரிவுப்படுத்த உதவும் இந்த இரண்டாவது பகுதியில் நூல் தரவின் ஆதாரமாக நான் ஸ்கோபஸ் பயன்படுத்த போகிறேன் வழக்கமாக மறுபடியும் பொறுப்பாகாமை தெரிவிக்க வேண்டும் ஸ்கோபஸ்ஸை ஒரு மென்பொருள் கருவியாகப் பயன்படுத்தி இலக்கிய ஆய்வுக்கு முன் நாம் ஒரு விருப்ப பட்டியல் அமைக்க வேண்டும் நாம் ஸ்கோபஸ் மென்கருவியை அணுக முடியுமா என்பதை நாம் தெளிவாகக் கேட்க வேண்டும் எனவே நீங்கள் ஸ்கோபஸ் ஸிற்கான சந்தா வைத்திருந்தால் உங்கள் ஐபி முகவரி அல்லது ஒரு ரோமிங் உள்நுழைவு வழியாக அணுகல் மற்றும் அணுகல் ஐபி முகவரி மூலமாக அதை அணுக வேண்டும் இது ப்ராக்ஸி மூலம் இருந்தால் அது ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தேவைப்பட்டால் உங்களுடனான அத்தகைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுடனான இலக்கிய ஆராய்ச்சியை ஆரம்பிக்க முடியும் அது ஒரு ரோமிங் உள்நுழைவு மூலம் என்றால் நீங்கள் போர்டல் மூலம் உள்நுழைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பெற வேண்டும் எனவே உங்களுக்கு தகவல் இருப்பதாக கருதினால் இப்போது இந்த போர்ட்டளில் இலக்கிய ஆய்வுகளை தொடங்கவும் இங்கு போர்ட்டலின் யூ எல்ஐ கொடுத்துள்ளேன் விற்பனையாளர் அல்லது நிறுவனம் மாறிவிட்டது என்பதால் மாற்றுவதற்கு எல்சேவியர் மற்றும் ஸ்கோபஸ் போன்ற வார்த்தைகளை இணையத்தில் தேடுங்கள் மற்றும் சரியான யூ எல்ஐ அடையாளம் காணவும் நீங்கள் இந்த போர்ட்டலை திறக்க விரும்புவீர்கள்ஒருவேளை உங்களிடம் அணுகல் இல்லை என்றால் நீங்கள் பார்க்கும் திரை ஏதேனும் தேடலைத் அனுமதிக்காது நிறுவனங்களின் நெட்வொர்க்கிற்கு வெளியில் இருந்து நீங்கள் உள்நுழைகிறீர்கள் என்று கண்டறியப்படும் குறைந்தது ஒரு தடவையாவது உங்கள் நிறுவனத்திலிருந்தே அணுகலை ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் நீங்கள் உள்நுழைந்துள்ளதைக் கண்டறிந்து உங்களுக்கு ஒரு பகுதி அணுகலை வழங்கலாம் எனினும் நீங்கள் எந்த செயல்பாட்டையும் தொடங்குவதற்கு முன் நீங்கள் உண்மையில் உள்நுழைய வேண்டும் நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதைப் பற்றிய முன்னுரை எப்படி இருக்கும் எனத் தோன்றுகிறது அதாவது தேடுபொறிக்கு நீங்கள் உடனடியாக கிடைக்கும் என்பதால் நீங்கள் இப்போது தயாராக இருக்கின்றீர்கள் என்பதால் பதிவுசெய்வதற்கு முன் நீங்கள் தேடத் தொடங்குவதற்கு முன் உள்நுழையுங்கள் ஏனெனில் உங்கள் இலக்கிய ஆய்வுகளின் வரலாறு மற்றும் உங்கள் சொந்த சுயவிவரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட பாணியில் அனைத்து தேடல் முடிவுகளையும் நீங்கள் வைத்திருக்க முடியும் இலக்கிய ஆய்வுவில் நீங்கள் கடைசியாக எடுத்த இடத்திலிருந்து உங்கள் வேலையைத் துவங்குவதற்கு உதவியாக இருக்கும் எனவே நீங்கள் செயல்முறை துவங்குவதற்கு முன்னர் சில விருப்ப பட்டியல் ஸ்கோபுஸில் ஒரு உள்நுழைவு மற்றும் கடவுச்சொல்லைப் பெறவும் மீண்டும் பதிவு செய்யவும் உங்கள் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலைப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் இலக்கிய ஆராய்ச்சியை மேற்கொள்வதோடு இந்த நம்பகத்தன்மையின் மதிப்பைக் கொண்டிருக்கும் அதேவேளை இலக்கிய ஆய்வுக்கு நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் போதெல்லாம் நீங்கள் உள்நுழையலாம் மற்றும் உங்கள் தேடல்கள் மற்றும் தேடல் வரலாற்றை காப்பாற்ற முடியும் இது எப்படி இருக்கும் நீங்கள் இணைப்பு பதிவேட்டில் கிளிக் செய்யும் போது உங்களுக்கு காண்பிக்கப்படும் ஒரு சிறிய வடிவம் உள்ளது நீங்கள் எல்லா பதில்களையும் பூர்த்தி செய்யது இயல்பாகவே உரிம விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளவும் பின்னர் பதிவு செய்ய வேண்டும் ஒருமுறை நீங்கள் பதிவு செய்தால் நீங்கள் இந்த உள்நுழைவு படிவத்தைப் பயன்படுத்தி உள்நுழையலாம் உங்கள் உள்நுழைவை நினைவுபடுத்துவதற்கான அனுமதியை போர்டல் கேட்கலாம் இதனால் நீங்கள் இரண்டாவது முறையாக உள்நுழையாமல் பல்வேறு அமர்வுகளில் இலக்கிய ஆய்வு நடத்த முடியும் எனவே நாம் ஒரு முக்கிய அடிப்படையிலான தேடலைப் பயன்படுத்தி ஒரு வெளிப்பாட்டை காண்பிப்போம் மேலும் வெப் ஒப்பிசயின்ஸ் வலைப்பின்னலில் உள்ள மற்ற தொகுதிகளில் நாம் பார்த்த அதே முக்கிய சொல்லைப் பயன்படுத்துவோம் நாம் மிகவும் கவனமாக பதில்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸ்கொப்பஸில் கிடைக்கக்கூடிய ஆப்சன் வெப் ஒப்பிசயின்ஸ் வலைப்பின்னலில் கிடைக்கும் ஆப்சன் சற்று வித்தியாசமானவை நீங்கள் உண்மையில் கட்டுரை தலைப்பு சுருக்கம் சொற்கள் ஆகியவற்றைத் தேர்ந்தெடுத்து முக்கிய வார்த்தைகளின் தொகுப்பைத் தேடலாம் அல்லது ஆசிரியர்கள் முதல் எழுத்தாளர் மூலத் தலைப்பு கட்டுரை தலைப்பு சுருக்கம் சொற்கள் இணைப்பு பெயர் முதலியவை ஆகியவற்றைத் தேர்வு செய்யலாம் நீங்கள் நேரத்தை கவனத்தில் செலுத்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் இருந்து மற்றொரு வருடம் வரை நீங்கள் நேரத்தை தேர்வு செய்யலாம் அல்லது தற்போது வரை எல்லா வருடங்களையும் தேர்வு செய்யலாம் இதன்மூலம் தேடலை முழு தரவுத்தளத்திலும் செய்ய முடியும் முதல் முறையாக ஒரு தலைப்பில் இலக்கிய ஆய்வு மேற்கொள்ளும் ஒரு நபர் இலக்கிய ஆய்வுக்கு முழு நேரமும் பயன்படுத்தப்படுவது அறிவுறுத்தப்படுகிறது பொருள் சம்பந்தப்பட்ட பகுதிகள் கூட பொருத்தமான இணைப்புகளுக்குத் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஒரு இன்ஜினியரிங் தலைப்பைத் தேட வேண்டிய அவசியமில்லை உதாரணமாக மருத்துவ பகுதியிலும் இதற்கு நேர்மாறாகவும் இருப்பினும் எல்லா விஷயங்களையும் திறந்து வைத்துக் கொள்வது நல்லது அதனால் பலவகைப்பட்ட முடிவுகளை நீங்கள் காணலாம் ஏற்கனவே நீங்கள் மேம்பட்ட நிரலாக்க அல்லது எஸ் எல் தொடரியல் தெரிந்திருந்தால் பல்வேறு துறைகள் மதிப்புகள் பூலியன் ஆபரேட்டர்கள் மற்றும் அடைப்புக்களை இணைக்க முடியும் ஒரு தேடல் சரம் பயன்படுத்தி முன்கூட்டியே தேடல் அம்சங்களை செய்யலாம் இது இலக்கியத்திற்காகத் தேட பயன்படும் வடிவமாகும் இது முதல் பக்கத்தில் உள்ளது என் பெயரைக் காண முடியும் ஏனெனில் நான் ஏற்கனவே உள்நுழைந்துள்ளேன் தேடல் வரலாறு எனது சுயவிவரத்தில் சேமிக்கப்படும் நீங்கள் உண்மையில் பல ஆப்சன் வைத்திருக்கலாம் மற்றும் இங்கே பிளஸ் பொத்தானைப் பயன்படுத்தி கூடுதல் ஆப்ஷன்களை சேர்க்க முடியும் அல்லது உங்களுடைய தேடல்களை ஒன்று அல்லது ஏதேனும் பயன்படுத்தி பெருமளவிலான ஆப்ஷன்களை இணைக்கலாம் நான் ஆலோசனை வழங்குவேன் நீங்கள் வேறுபட்ட முடிவுகளின் ஒரு கூட்டணி பெற முடியும் இந்தத் தேடல்களுக்கு நீங்கள் எந்தத் தேடல்களைத் தேட வேண்டும் என்பது இங்கு தெளிவாக உள்ளது இந்த ட்ராப் டவுன் மெனுவை அழுத்தவும் அதில் தோன்றும் புலங்களின் பட்டியலைக் காணலாம் பல்வேறு துறைகள் என்ன தேதிகள் மேற்கோள்கள் பொருத்தமானது முதல் எழுத்தாளர் மற்றும் முன்னோடி ஆகியவற்றிலிருந்து தேர்வு செய்யக்கூடிய விதங்களில் துறைகள் கிடைக்கின்றன என்பதை நீங்கள் உண்மையில் காணலாம் பின்னோக்கி வரிசைப்படுத்தப்பட்ட வரிசை மற்றும் தலைப்பு மற்றும் இங்கே நான் மீண்டும் ஒரு நட்சத்திரம் வைத்துள்ளேன் ஏனெனில் ஒரு புதிய ஆராய்ச்சியாளர் அடையாளம் இது மிகவும் முக்கியம் இந்த பகுதியில் அதிக ஆராய்ச்சியாளர் மூலம் குறிப்பிடப்படுகின்றன என்று வெளியீடுகள் என்ன நீங்கள் உடனடியாக இந்த பகுதியில் உள்ள முக்கியமான வேலைகளை அடையாளம் காணவும் இந்த 2 வாக்கியங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பூலியன் ஆபரேட்டர் பயன்படுத்தி ஒருங்கிணைத்து நான் தேடினேன் அதனால் நான் இந்த இரண்டு கூட்டணியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் வெற்றிகரமாக எண்ணிக்கையில் 22000ஐ பெற்றுள்ளேன் அதாவது இது ஒரு மிகவும் முதிர்ந்த ஆராய்ச்சியின் பகுதியாகும் வலது புறத்தில் இந்த முடிவுகளை தேதி மேற்கோள்கள் மற்றும் பொருத்தப்படி வரிசைப்படுத்தலாம் மற்றும் இந்த 3 புள்ளிகளில் நீங்கள் கிளிக் செய்தால் நீங்கள் தேடலை 4 வழிகளில் பெறுவீர்கள் அதாவது தேடலின் தலைகீழ் அடிப்படையில் இங்கே பழைய காகித மேல் மற்றும் முதல் எழுத்தாளர் இருவரும் பின்னோக்கி மற்றும் முன்னோக்கி வரிசையாக்க அத்துடன் மூல தலைப்பு தேடி வரும் இந்த பட்டியலில் இருந்து நமக்கு தேவையான குறிப்புகளை எவ்வாறு சேகரிக்கிறோம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் முடிவுகளை வரிசைப்படுத்துவதற்கான ஒவ்வொரு முறையும் அந்த பொருட்களுக்கு எதிரான சோதனை செய்வதன் மூலம் எமது இலக்கிய ஆய்வுக்கு முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் பின்னர் பொத்தானை சொடுக்கி எங்கள் பட்டியல் மற்றும் பின்னர் இந்த உருப்படியின் ஒரு புதிய பெயரை உருவாக்க விரும்பினால் புதிய உருப்படியின் பட்டியல் பெயரை உள்ளிடவும் அல்லது ஏற்கனவே இருக்கும் பட்டியலில் சேர்க்கலாம் பட்டியலில் சேர்க்கப்பட்ட உருப்படிகளின் எண்ணிக்கை காண்பிக்கப்படும் மேலும் நாம் தேடும் விஷயங்களுக்கு எதிராக அதை சரிபார்க்க வேண்டும் ஒருமுறை நாங்கள் சேகரித்தவுடன் செய்தால் நாங்கள் இணைப்பைக் கிளிக் செய்து அல்லது உங்கள் சேமித்த பட்டியலை நிர்வகிக்கலாம் இதன்மூலம் தரவு சேகரிப்பில் மூன்று படி செயல்முறைக்கு செல்லலாம் இங்கே அவற்றை விளக்குகிறேன் நீங்கள் சேகரிக்க விரும்பும் அந்தக் கட்டுரையை அடையாளம் காண இந்த கிளிக் பொத்தான்களைப் பயன்படுத்தலாம் பின்னர் சேமித்த பட்டியலில் உள்ள பொத்தானைக் கிளிக் செய்து அது உரையாடலை திறக்கும் இந்த உருப்படிகளை ஒரு புதிய பட்டியல் அல்லது ஏற்கனவே உள்ள பட்டியலாக சேமிக்க வேண்டும் நீங்கள் பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து சேமித்த பட்டியலில் கிளிக் செய்யலாம் மற்றும் அந்த உருப்படிகள் உங்கள் பட்டியலில் இருக்கும் பின்னர் அந்த பட்டியல்கள் உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டுள்ளன இந்த பதிப்பிற்காக ஆர்எஸ்பி ஸ்பெக் ஸ்ப்னிங் 2 என்று பெயரிடப்பட்டிருப்பதைக் காணலாம் இப்போது 8 பிரசுரங்களை மட்டுமே சேமித்து வைத்திருக்கிறேன் நீங்கள் இந்த இணைப்பைக் கிளிக் செய்தால் இப்போது நாம் இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த உருப்படிகளைக் காண முடியும் அவை இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றை இப்போது ஏற்றுமதி செய்வதற்கான செயல்முறை என்ன இது நேராக முன்னோக்கி வேறு விதமாக வரிசைப்படுத்த மற்றும் மிக முக்கியமான வெளியீடுகளை அடையாளம் காண முயற்சிக்கிறோம் ஆகையால் இவை அனைத்தும் நம் இலக்கிய ஆய்வுக்காக எடுக்கும் எனவே இந்த பொத்தானை இங்கே கிளிக் செய்யலாம் அங்கு நீங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள அனைத்து உருப்படிகளையும் தேர்ந்தெடுக்கலாம் இது முதலில் நீங்கள் உருவாக்கிய தேடலுக்கான அனைத்து உருப்படிகளையும் தேர்வு செய்யாது ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த பட்டியலில் மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்கும் எனவே முதலில் நாம் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கிறோம் இரண்டாவது ஏற்றுமதி பொத்தானை கிளிக் கி இங்கே உரையாடலை திறக்கும் உரையாடல் மிகவும் விரிவாக உள்ளது உரையாடலில் நாம் எடுக்க வேண்டிய தரவு வடிவத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வடிவமைப்பு ஆர்ஐஎஸ் வடிவமைப்பாக சிஸ்வீ வடிவமைப்பில் எஸ்ஸ்ல் பிபிட்ஸ் அல்லது உரை வடிவத்திற்காக தேர்வு செய்யப்படலாம் பிபிட்ஸ் வடிவமைப்பைத் தேர்வு செய்ய நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் ஏனெனில் இது பல குறிப்பு மேலாண்மை மென்பொருட்களுக்கான சொந்த வடிவமைப்பாகும் மேலும் அது பிற வடிவமைப்புகளுக்கு பின்னர் மாற்றப்படலாம் இந்த பிபிட்ஸ் வடிவமைப்புக்கு நீங்கள் என்ன தகவல் பெற விரும்புகிறீர்கள் என்பது மீண்டும் இங்கே கிடைக்கப்பெறுகிறது இந்த சொடுக்கப்பட்ட மெனுவில் கிளிக் செய்யலாம் மேற்கோள் மற்றும் சுருக்க தகவலை நான் பரிந்துரைக்கிறேன் என நீங்கள் தேர்வு செய்யலாம் ஏனெனில் அது பெரும்பாலும் சுருக்கத்தை வாசிக்க முக்கியம் முழு வெளியீட்டிற்கும் செல்ல நீங்கள் தேவைப்படும் இந்தப் பிரசுரங்களை அடையாளம் காணலாம் ஒரு முறை நீங்கள் விருப்பங்களை தேர்வு செய்தால் இங்கே ஏற்றுமதி பொத்தானை கிளிக் செய்யலாம் இந்த தரவை உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு பிபிட்ஸ் கோப்பாக ஏற்றுமதி செய்யலாம் மற்றும் அது உங்கள் டெஸ்க்டாப்பில் உங்கள் பதிவிறக்க கோப்புறையில் சேமிக்கப்படும் கோப்பாகும் சரி சரி இங்கே செய்துள்ள சுருக்கமானது தேர்ந்தெடுத்த மற்றும் சேமித்த அனைத்து பொருட்களையும் காண பட்டியலின் பெயரைக் கிளிக் செய்யவும் அனைத்து பொருட்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து பொருட்களின் முதல் பத்தியின் மேல் உள்ள பெட்டியில் சொடுக்கவும் பாப் அப் உரையாடலைத் திறக்கும் இணைப்பை கிளிக் செய்யவும் பிபிட்ஸ் வடிவமைப்பை மேற்கோள் மற்றும் சுருக்கங்களைத் தேர்வு செய்து ஸ்கோபஸ் டாட் பிபி என்ற கோப்பகமாக முடிவுகளை சேமிப்பதற்கான பொத்தானை கிளிக் செய்யவும் அர்த்தமுள்ள ஒன்றுக்கு கோப்பை மறுபெயரிடுவதற்கு உங்கள் பதிவிறக்கங்கள் கோப்புறையில் செல்க உதாரணமாக நீங்கள் எழுதப்பட்ட பட்டியலில் அதே பெயரைக் கொடுக்கலாம் மேலும் நீங்கள் அதைப் பின்னால் பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடத்தில் சேமிக்க முடியும் இந்த கோப்பு எப்படி இருக்கும் வெப் ஆப் சயின்ஸில் நாம் செய்த மற்ற கூட்டணிக்கு இது மிகவும் ஒத்திருக்கிறது ஒரு குறிப்பேட்டில் இதை விரும்புகிறீர்கள் ஒவ்வொரு உருப்படியையும் குறியீடாகவும் ஒரு கட்டுரையாகவும் தொடர்ந்து படிக்கக்கூடிய மனிதத் தரவுகளிலும் இது இருக்கும் முழு உரை ஆஸ்கி வடிவத்தில் கிடைக்கிறது அதை இங்கே படிக்கலாம் பல்வேறு பிபி கோப்புகளிலிருந்து நீங்கள் இணைக்க அல்லது பிரிக்க விரும்பும் வெவ்வேறு பிபிலியோகிராபிக் உருப்படிகளை வெட்டி ஒட்டவும் நோட்பேட் பயன்படுத்தலாம் டெக்ஸ்மேக்கர் இல் இது வித்தியாசமான துறைகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் இருக்கும் டெக்ஸ்ஒர்க்ஸ் இல் இது மீண்டும் சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கும் இந்த இரண்டு மென்கருவிகள் டெக்ஸ்ஒர்க்ஸ் மற்றும் டெக்ஸ்மேக்கர் நீங்கள் நிறுவ அனைத்து தளங்களிலும் இலவசமாக கிடைக்கின்றன மேலும் எனது விருப்பம் ஜாப்ரெப் ஆக இருக்கும் இது இலக்கியத் தரவை ஒரு விரிதாளாக காட்ட அனுமதிக்கும் மென்பொருளாகும் இங்கே நாம் பார்க்க முடியும் இந்த உருப்படிகளில் ஏதாவது அடையாளம் காணலாம் குறிப்புகளை சேர்க்கலாம் மேலும் மென்பொருளினுள் உள்ள சுருக்கத்தை வாசிப்போம் பல தரங்களில் தரவை ஏற்றுமதி செய்யலாம் இந்த bib கோப்புகளை நாம் எப்படி திருத்தலாம் இதனால் நாம் கலக்கலாம் பொருத்தலாம் இணைப்பது போன்றவை நாம் எப்போதுமே ஒரு குறிப்பு மேலாளரைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அது ஜாப்ரெஃப் பரிந்துரைக்கும் ஏனெனில் இது திறந்த மூல மற்றும் இலவசமானது அது தோற்றம் போன்ற ஒரு விரிதாள் உள்ளது மற்றும் ஜாப்ரெப் குறிப்புகள் சேர்க்க பிளவு மற்றும் பல்வேறு கோப்புகளை ஒன்றாக்க பல்வேறு வடிவங்கள் ஏற்றுமதி செய்ய நீங்கள் கொடுக்கிறது இந்த கோப்புகள் உங்கள் டெஸ்க்டாப்பில் வசிக்கின்றன என்பது மிகவும் முக்கியம் அதாவது நீங்கள் இந்த உருப்படிகளை உங்கள் சொந்த வேகத்தில் சென்று செல்லலாம் மற்றும் நீங்கள் முழு உரைகளையும் படிக்க விரும்பும் இந்த ஆவணங்களில் அடையாளம் காணலாம் இந்தத் துல்லியமான தரவுகளை ஏற்றுமதி செய்ய வேண்டும் மறுபடியும் வெப் ஆப் சஸின்ஸ் வெளியீட்டில் நாம் காட்டியதைப் போலவே தர்க்கம் ஒத்திருக்கிறது ஸ்கோப்ஸ் தரவு உங்களை ஒரு பிபி கோப்பாக நேரடியாக கொடுத்து உங்கள் கட்டுரையை உருவாக்க இந்த பிபி கோப்பை லேட்டெக்ஸ் மென்பொருளைப் பயன்படுத்தலாம் உங்கள் கோப்பை உருவாக்க மைக்ரோசாஃப்ட் அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய எஸ் எல் கோப்பிற்கு பிபி கோப்பை மாற்றுவதற்கு ஜாப்ரெப் மென்பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் ஸ்கோப்பாஸ் போன்ற மேற்கோள் தரவுத்தளத்தில் ஒரு இலக்கிய ஆய்வு ஒன்றை செய்யலாம் தரவுகளை ஏற்றுமதி செய்து நேரடியாக உங்கள் லேட்டெக்ஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆபிஸ் போன்ற வகை மென்பொருளைப் பயன்படுத்தி உங்கள் கட்டுரையை உருவாக்கி கட்டுரை முடிவில் உள்ள குறிப்புகளை உருவாக்கலாம் உங்கள் ஆய்வுக்காக அதைப் பயன்படுத்தவும் நன்றி